PV செல்லை உருவகப்படுத்துதல் இந்த அமர்வில் நாம் எவ்வாறு ஒரு PV செல்லை உருவகம் செய்யப் போகிறோம் என்பதைப் பற்றி பார்ப்போம் Ngspice என்ற மென்பொருளில் PV செல்லை உருவகம் செய்வதன் பலாபலன்களை அதாவது நல்லது கெட்டதுகளை பற்றி போகும் முன்பாக நாம் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் இது போன்ற ஒரு மாதிரியை PV செல் கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் இப்பொழுது இந்த மாதிரி உருவகம் செய்யப்பட வேண்டும் அது என்ன என்று நாம் பார்க்க விரும்புகிறோம் முனையங்களில் I V பண்புகளை பார்க்க விரும்புவோம் முனையங்களுக்கு குறுக்கே மின்னழுத்தம் முனையம் மற்றும் வெளிப்புற சுமை வழியாக செல்லும் மின்சாரம் மற்றும் இந்த I V பண்புகள் எப்படி இருக்கிறது Y அச்சில் I ம் X அச்சில் மின்னழுத்தமும் நாம் கொண்டிருந்தால் அது இதைப்போல இருக்கும் என்று நாம் அறிவோம் I V பண்புகள் பார்ப்பதற்கு இதைப்போல இருக்கிறது ஆகவே இந்த spice மென்பொருளில் I V பண்புகளை இந்த மாதிரியை உருவகப்படுத்துவதை நாம் எப்படி அடைய முடியும் இதைப்போன்ற ஒரு வெளிப்புற சுமை R0 ட்டை நாம் எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது இதுபோன்ற இந்த வெளிப்புற சுமை R0 எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் நாம் பார்ப்போம் இதன் வழியாக மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் R0 க்கு குறுக்கே மின்னழுத்தம் உருவாகும் அங்கே நேர் மின் அழுத்தம் இருக்கும் மற்றும் நேர் மின்சாரம் உங்களுக்கு இருக்கும் இந்த I V பண்பு வளைவுகள் மீது ஒரே ஒரு இயக்க பள்ளியை அது தரும் நமக்கு நிறைய இயக்க புள்ளிகள் தேவை ஆகையால் மின்தடை R0 ட்டை ஒரு மாறியாக நாம் செய்வோம் இப்படி ஒரு நிலையில் R0 ட்டை சிஎம் 0 ஆக்குவதால் V0 பூச்சியமாக நீங்கள் அடைவீர்கள் R0 வழியாக ஒரு குறை மின் சுற்று மின்சாரம் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பெரிய மதிப்புக்கு நீங்கள் R0 ட்டை உயர்த்த முயற்சித்தால் இந்த நேரத்தில் I x R0 மதிப்பு X அச்சை முழுவதுமாக ஸ்வீப் செய்யும் ஒரு மின்னழுத்தத்தை உங்களுக்கு தரும் ஆகவே அடிப்படையில் ஒரு X அச்சு ஸ்வீப் மின்னழுத்த மதிப்பு நம்மிடம் இருக்கும் நீங்கள் மின்சாரத்தை அளக்கும் போது I V பண்பு வளைவுகளை குறிக்கும் பல்வேறு புள்ளிகளை நீங்கள் பெறுவீர்கள் மாற்றாக நீங்கள் வேறு என்ன செய்ய முடியும் என்றால் இந்த மின்தடையை முனையங்களுக்கு குறுக்கே இதுபோன்ற ஒரு மின்னழுத்த மூலத்தை உட்பொதிந்த ஒரு மூலத்தால் மாற்றம் செய்வதும் இந்த I V பண்புகளை நமக்கு வழங்கும் ஆயினும் மின்னழுத்த மூலம் இந்த முறையில் ஒரு நேர பரிணாமத்தை கொண்டிருக்க வேண்டும் இந்த முறையில் இதுபோன்ற saw tooth நம்மிடம் இருப்பதாகக் கொள்வோம் I V வளைவுகளில் X அச்சுக்காக sweep ஐ இது கொடுக்கும் மின் அழுத்தம் V ம் மின்சாரமும் அதற்கு ஏற்ப மாறி I V பண்புகளுக்கான புள்ளிகளை நமக்கு கொடுக்கும் என்ன குறித்து கொள்ள முடியும் என்றால் இந்த மின்னழுத்த மூல மின்னழுத்தத்தின் அலை வடிவமானது saw tooth ஆக இருக்கவேண்டிய தேவையில்லை அது ஒரு முக்கோணமாக இருக்கலாம் அல்லது X அச்சு sweep ஐ கொடுக்கும் வகையில் அது நேரத்தின் சார்பாகவே இருக்கும் வரையில் அது sinusoidal ஆகவும் இருக்கலாம் ஆகவே இங்கு பொதுவாக ஒரு sine sinusoidal மின்னழுத்த மூலத்தை நாம் பயன்படுத்துவோம் ஏனென்றால் அதை உருவாக்குவது எளிது மற்றும் செயல்படுத்துவதும் எளிது உருவக படுத்துவதிலும் இங்கே ஒரு sinusoidal மின்னழுத்த மூலத்தை போட நாம் முயற்சிக்க முடியும் இந்த மாதிரியின் செயல்திறனை பார்த்து I V பண்பு வளைவுகளை பெருங்கல் அன்பு வளைவுகளை நாம் பெற்றதும் பெற்றபின் RS ஐ மாற்ற நாம் முயற்சித்து பண்புகளின் மீது அதன் விளைவை பார்ப்போம் நாம் R shunt ஐ மாற்ற முயற்சித்து பண்புகளின் மீது அதன் விளைவை பார்ப்போம் இயக்க வெப்ப நிலையையும் 10 டிகிரி 25 டிகிரி 50 டிகிரி என மாற்ற முயற்சித்து பண்புகளின் மீது வெப்பநிலையின் விளைவு என்ன என்று பார்ப்போம் ஆக இவை எல்லாவற்றையும் திறந்த மூல Ngspice மென்பொருள் மூலம் எப்படி உருவகம் செய்யப் போகிறோம் என்பதை பார்க்கலாம் ng spice மென்பொருளில் PV செல்களுக்கான ஒரு மாதிரியை உருவகம் செய்வதில் உள்ள படிகளின் வழியே நாம் போவோம் முதலாவதாக ஒரு புதிய கோப்புறையை உருவாக்கி அதை PV sim என்று அழைப்போம் இந்த PV sim கோப்புறை நமக்கு உருவக திட்ட கோப்புறையாக இயங்கும் இப்போதைக்கு இது காலியாக உள்ளது இதற்குள் PV செல்லின் மாதிரியை உருவகப் படுத்துவதில் தொடர்புடைய எல்லா கோப்புகளும் வைக்கப்படும் பயன்பாடுகளுக்கு போய் GEDA schematic editor ஐ எடுத்து அதை கிளிக் செய்தால் உங்களுக்கு gichem என்ற schematic editor கிடைக்கும் இங்கேதான் மின்சுற்று schematic வரையப்படும் இதை பெரிதாக்கி ஆரம்பியுங்கள் வெற்று காலியான schematic பக்கம் உங்களிடம் உள்ளது schematic ஐ வரைய தொடங்குவதற்கு முன்பாக இந்த கோப்பை நாம் சேமித்து வைத்து அதற்கு ஒரு அர்த்தமுள்ள பெயரை கொடுப்போம் ஆகவே சேமிப்புக்கு போய் நாம் தற்போது உருவாக்கிய PV sim கோப்புறையில் சேமிப்போம் இதை நாம் pv sch என அழைப்போம் இப்பொழுது pv sch என்ற ஒரு வெற்றுகோப்பு நம்மிடம் உள்ளது இப்பொழுது இந்தப் பக்கத்திற்குள் சாதனங்களை போடுவோம் அவற்றை ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரு PV செல்லின் மாதிரியை அமைப்போம் கூடுதல்சாதனப் பெட்டிக்கு போய் இங்கே நீங்கள் தேர்ந்தெடுங்கள் சாதனங்கள் உள்ள நிறைய நூலகங்கள் இங்குள்ளன இப்போது இந்த குறிப்பிட்ட திட்டத்திற்கு தொடர்பு உடையவைகளை தேர்ந்தெடுப்போம் spice உருவகப்படுத்துதல் கூறுகளை தேர்ந்தெடுத்து அதில் spice include Directive என்பதை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அதை கிளிக் செய்யுங்கள் இங்கே அதைப் பற்றி விளக்குகிறேன் கொஞ்சம் பிறகு அதைப்பற்றி நான் விளக்குவேன் பின்னர் power rails நூலகத்தை நாம் தேர்ந்தெடுப்போம் இரண்டு முக்கிய சின்னங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன ஒன்று கிரவுண்ட் அல்லது தரை சின்னம் இது இல்லாமல் உருவகம் தொடராது மற்றது பொதுவான சக்தி சின்னம் இது ஒரு லேபிள் நாம் லேபிள் செய்ய வேண்டியுள்ளது ஆகவே அடுத்து அதை இங்கே வைப்போம் அதை மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து நான் விளக்குவேன் அடுத்து அடிப்படை சாதனங்கள் நூலகத்தை தேர்ந்தெடுப்போம் அதை திறந்து இங்கிருந்து சில சாதனங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது நமக்குத் தேவையான ஒரு சாதனம் ஒளி மின்சாரத்திற்கான மின்சார சின்னம் பின்பு நாம் மின் தடைகளை தேர்ந்தெடுப்போம் PV மாதிரி அதன் மின்சுற்று மாதிரியில் மின் தடைகளை கொண்டுள்ளது மின்தடையில் இரண்டு சின்னங்கள் உள்ளன பெட்டி வடிவ சின்னத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஆகவே 2 மின் தடைகளை அங்கே வைக்கிறேன் series க்கு ஒன்று மற்றொன்று shunt க்கு ஆகும் பின்னர் மின்னழுத்த மூலத்தை நாம் எடுக்க வேண்டியுள்ளது ஆகவே இந்த மின்னழுத்த மூலத்தை எடுத்து அதை இங்கே வைக்கிறேன் இது I V பண்புகளை காண வெளியீட்டு முனையங்களுக்கு குறுக்கே இணைப்பதற்கானது அடுத்து ஒரு Diode டை நாம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் PV செல் மாதிரியின் ஒரு முக்கிய பகுதியாக Diode மறுபடியும் மற்றொரு சாதனமாக உள்ளது நாம் Diode டை எடுக்கிறோம் இங்கே நம்மிடம் கிட்டத்தட்ட எல்லா சாதனங்களும் அதற்கான இடங்களில் உள்ளன இதை மூடி விடுகிறோம் நாம் இப்பொழுது இதை ஒரு மின் சுற்றாக இணைக்க வேண்டியுள்ளது மின்சார மூலத்தை எடுத்து அவற்றை இதுபோல சுற்றுங்கள் மின்னழுத்த மூலத்தை எடுத்து அதை அப்படியே சுற்றுங்கள் Diode டை எடுங்கள் அதை சுற்றுங்கள் R shunt ஐ எடுங்கள் அதையும் தேவையின் படிசுற்றுங்கள் பின்னர் series சாதனத்தை வையுங்கள் அதன் பிறகு நாம் இவற்றையெல்லாம் கம்பியால் இணைக்க வேண்டும் அப்படி கம்பியால் இணைப்பதற்கு முன்பாக சாதனத்தின் பகுதிகளை நீங்கள் பெயரிட்டும் கொள்ளலாம் ஆகவே Ip என்பது உங்களிடமிருக்கும் ஒளி மின்சாரத்தை குறிக்கிறது என்று நாம் சொல்கிறோம் D1 என்பது மாதிரியின் diode பகுதி பிறகு R shunt அதை Rsh என்று நான் சொல்ல முடியும் மிகச்சிறந்ததல்லாத தொடர் Rs மற்றும் மின்னழுத்த மூலத்தை வெளியீடு உடன் இணைக்க வேண்டும் இதை நாம் V0 என்று அழைக்க முடியும் வெளியீட்டு முனை label ஐ V0 NV0 ன் nV0 முனை என்று அழைக்கலாம் காட்டப்பட்டுள்ள படி சாதனங்களை கம்பிகளுடன் இணைக்க போகிறோம் பொருத்தமான படி கம்பிகளை அமைத்த பிறகு மின்சுற்று ஆனது இப்படி தோன்றும் இங்கே include directive க்கும் நீங்கள் A1 என்ற designator கொடுக்கலாம் பின்பு இப்போது அந்த கோப்புக்கு pv sub என்று கொடுக்கலாம் இந்த pv sub க்குள் மின் சுற்றுக்கு தொடர்புடைய எல்லாம் மாதிரிகளையும் நாம் வைப்போம் அதை சிறிது நேரம் கழித்து விளக்குகிறேன் அதை இப்போதைக்கு pv sub என்று கொடுக்கிறேன் அடுத்து பல்வேறு சாதனங்களுக்கும் மதிப்புகளை கொடுக்கிறேன் இதைப்போல மிக அருகில் அதை கொண்டு வருகிறேன் ஆகவே ஒளி மின்சார பகுதிக்காக ஒரு ஆம்பியர் என்ற மதிப்பை நான் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் மதிப்பு பண்புக்கூறுக்குள் நுழைந்தால் போதும் மின் தடைக்கும் மதிப்பு பண்புக்கூறுக்குள் நுழைய வேண்டும் நான் ஒரு மெகா ஓம் என்று எழுதுகிறேன் தொடர் மின்தடை 0 1 ஓம் V0 மூலத்துக்கு நான் ஒரு அடையாள மூலமாக கொடுத்திருக்கிறேன் I V பண்புகளுக்காக X அச்சை ஸ்வீப் செய்யும்படி வெளியீட்டு முனையங்களில் இங்கே ஒரு ஒரே மாதிரியாக சலிப்பு தரக்கூடிய வகையில் மாறுபடும் ஒரு மூலம் நமக்கு தேவையாகிறது நான் 0 முதல் 0 85 வரை உச்சபட்சம் 50 Hertz மற்றும் எல்லாம் அளவுருக்களும் 0 என ஒரு அடையாள மூலத்தை கொடுத்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் அதோடு ஆய்வுகள் செய்ய முடியும் மற்றும் இந்த முனையை நான் முன்பு சொன்னது போல மறுபடியும் nV0 என்று அழைக்கிறேன் இப்பொழுது அதன் மதிப்பை Def வென்று கொடுத்திருக்கிறேன் அதன் பொருளாவது இது ஒரு மாதிரி மதிப்பு மற்றும் அந்த மாதிரி இந்த pv sub ல் சேர்க்கப்படும் இது முழுமையான schematic நிறைவு செய்கிறது இப்போது இந்த pv sim கோப்புறையில் schematic கோப்பு pv sch உருவாக்கப்பட்டுள்ளது நீங்கள் எப்போதும் அதன் மீது இரட்டை click செய்யலாம் பிறகு பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி எந்த நேரத்திலும் அதை எடிட் செய்யலாம் இப்பொழுது Ngspice மென்பொருள் உருவகப்படுத்துதலுக்காக dot SCH கோப்பை நேரடியாக பயன்படுத்துவதில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் netlist க்கு இன்னொரு படி மாற்றத்தில் வழியே அது போக வேண்டும் Ngspice உருவகப்படுத்துதலுக்காக netlist ஐ மட்டுமே புரிந்து கொள்ளவும் பயன்படுத்தவும் முடியும் ஆகையால் இப்பொழுது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் ஒரு netlist ஐ உருவாக்க வேண்டும் netlist ஐ உருவாக்கும் முன்பாக இந்த கோப்புறையில் முன்பு கோப்புகள் இருக்க வேண்டிய தேவை உள்ளது ஒன்று pv sub விளிம்பு spiced include directive ல் இங்கு pv sub குறிப்பிடப் பட்டுள்ளதை நினைவு கூறுங்கள் அது ஒரு வெற்று கோப்பாக இருந்தாலும் அந்த கோப்பை நாம் கொடுக்க வேண்டி உள்ளது மற்றொன்று pv cir என்ற மின்சுற்று கோப்பு ng spice செய்திருக்க வேண்டிய எல்லா பகுப்பு ஆய்வுகளும் இதில் அடங்கியுள்ளன ஆகவே இந்த இரண்டு கோப்புகளை உருவாக்க text editor க்கு போவோம் ஒரு வெற்றுக் கோப்பை மட்டும் pv sub என pvsim க்குள் நான் சேமிப்பு சேமித்து வைப்போம் இது pv sub என்ற ஒரு வெற்றி உரை கோப்பை நீங்கள் பெறுவீர்கள் ng spice செய்திருக்க வேண்டிய எல்லா பகுப்பாய்வு களையும் கொண்ட pv cir என பெயரிடப்பட்ட மற்றொரு கோப்பை நாம் உருவாக்குவோம் இப்போது pv cir pv sch மற்றும் pv sub என மூன்று கோப்புகள் உங்களிடம் உள்ளன இப்போது sch மற்றும் sub கோப்புகளை பயன்படுத்தி இப்போது தொகுப்பு ஒரு dot net அதாவது PV dot net ஐ உருவாக்க முடியும்

இப்பொழுது இந்த net list கோப்பை உருவாக்குவதை நாம் காண்போம் காக முனையத்திற்கு போவோம் முனைய ஜன்னலை திறப்போம் உருவக உதவி கோப்புறைக்கு சென்று நாம் சரியான போட்டி சரியான கோப்புகளில் இருக்கிறோமா என்பதை சரி பாருங்கள் இப்போது இங்கே netlist g netlist - G spice SDB வெளியீடு pv net உள்ளீடு pv gnetlist g spice sdb o pv net pv sch ஐ உருவாக்க கட்டளைகளை தட்டச்சு செய்வோம் ஆகவே இது netlist ஐ உருவாக்கும் கட்டளை ஆகும் இங்கே netlist உருவாகி இருக்கும் ஆகவே இங்கே இந்த கோப்புறையில் pv net என்ற நான்காவது புதிய கோப்பு உருவாகி உள்ளது ஆகவே pv net netlist கோப்பு வழியாக நீங்கள் படிக்கும் பொழுது அதை திறவுங்கள் ஆரம்ப அறிக்கைகள் தாமாகவே gnetlist program ஆல் உள்ளே போடப்பட்டு இருக்கும் இங்கே முதலாவது கோப்பு pv sub உள்ளடக்கி இருப்பதை பாருங்கள் இது spice input directive ல் இருந்து வந்தது மின்சுற்றின் இந்த net list ஐ pv தொகுதி மின்சுற்று வரைபடத்திற்குள் நாம் வைக்கிறோம் Def என நாம் மதிப்புக் கொடுத்த இந்த புள்ளி D1 க்கு உங்களது கவனத்தை ஈர்க்க போகிறேன் இப்போதைக்கு அது ஒரு மாதிரியின் பெயராகும் அது எந்த வரையறையையும் கொண்டிருக்கவில்லை sub காலியாக இருப்பதால் இந்த Def மாதிரியை pv sub க்குள் நான் வரையறை செய்யவேண்டியுள்ளது அதன்பின்பு netlist முழுமையானதாக மாறுகிறது ஆகவே அதை நாம் செய்து மீண்டும் தொகுத்து net list ஐ உருவாக்குவோம் இதை நான் மூடுகிறேன் pv sub ஐ திறக்கிறேன் அது திறந்து விட்டது முதல் வரி ஒரு கருத்து வரியாகும் ஆனால் நீங்கள் சில கருத்துக்களை வையுங்கள் ஆகவே சில பொருள் பொதிந்த சாதன மாதிரிகளின் நூலகத்தை தட்டச்சு செய்கிறேன் கொஞ்ச வரையறை உங்களிடம் இருப்பது நல்லது நட்சத்திரம் கருத்துகளை குறிக்கும் ஆகவே ஒரு Diode களின் வர்க்கத்தை மறுபடியும் நட்சத்திரம் என்போம் இதையெல்லாம் கருத்து வரிகளாகும் இப்பொழுது Def என்ன நாம் வழங்கிய dot மாதிரி என பெயரிடப்பட்ட Diode மாதிரியை இந்த parentheses க்குள் அடைப்புக்குறி ஆரம்பிப்போம் பின்பு மற்றவை எல்லாம் கருத்து வரிகள் என காட்ட அதை உடனே மூடி விடுங்கள் நட்சத்திரத்தோடு எல்லா வரிகளும் கருத்து வரிகளாகும் அடைப்புக்குறிக்குள் உள்ள Def D dot மாதிரி நாம் வைத்த ஒரு இயல்புநிலை diode மாதிரி ஆகும் ஏதேனும் சிறப்பு Diode களை நாம் விரும்பினால் spice இன் தரவுத்தாள் கையேட்டை பார்த்து இந்த அடைப்புக்குறிக்குள் அளவுருக்களை நாம் நிரப்பவேண்டும் அதன்பின்பு மாதிரிகளை சரியான முறையில் தொகுக்க வேண்டும் இப்போதைக்கு இந்த இயல்புநிலை மாதிரியை வைத்து அதை save செய்துவிட்டு அதை மூடிவிடுவோம் பிறகு netlist ஐ உற்பத்தி செய்வோம் ஆகவே netlist ஐ மறுபடியும் நாம் உற்பத்தி செய்யும் பொழுது ஒரு புதிய netlist pv net ல் உருவாகி இருக்கும் அது புதுப்பிக்கப்பட்டு இருக்கும் முன்பு இருந்ததுடன் அதை பார்க்கும் பொழுது அது புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது இப்பொழுது Def மாதிரி சேர்க்கப்பட்டுள்ளது அது pv sub ல் இருக்கிறது ஆகவே இங்கே டயட் diode Def வரையறுக்கப்படுகிறது netlist ன் எல்லா பகுதிகளும் நன்றாகவே உள்ளன அது உருவகப்படுத்துதலில் நன்றாகவே செயல்படவேண்டும் ஆகவே இப்பொழுது ஒரு முழுநீள முறையான netlist நம்மிடம் உள்ளது dot cir கோப்புக்குள் பகுப்பாய்வை வைக்க வேண்டியுள்ளது ஆகவே இந்த dot cir கோப்பில் நாம் எழுத வேண்டும் என பார்ப்போம் இப்போது pv cir ஐ திறப்போம் இது ஒரு வெற்று கோப்பு முதலாவது வரி மறுபடியும் கருத்து வரியாகும் PV செல்லின் உருவகம் என தட்டச்சு செய்கிறேன் மற்றுமொரு வரியை விட்டு விட்டு பகுப்பாய்வு செய்கிறேன் ஒரு dot Tran என்ற நிலையற்ற பகுப்பாய்வை ஆரம்பநிலை நிபந்தனைகளை பயன்படுத்தி முடிவு நேரம் 0 01 மில்லி செகண்டுகள் மற்றும் 5 மில்லி செகண்டுகள் என்ற அச்சுக்கான படிகளில் செய்கிறேன் நான் dot include pv net ஐ சேர்க்கிறேன் அதாவது இத்துடன் pv net ஐ சேர்க்கிறோம் சரி இந்த ஐந்து மில்லி செகண்டுகள் schematic ல் இருந்து வருகின்றன நாம் schematic போனால் 0 முதல் 0 85 உச்சம் 50 Hertz உள்ள ஒரு sinusoidal மூலத்தை வெளியீடாக நீங்கள் பார்ப்பீர்கள் அதாவது 20 மில்லி செகண்டுகள் கால அளவு இந்த கால அளவின் கால் பகுதியில் அது 0 முதல் 0 85 ஐ 900 நேரத்தில் அடைந்திருக்கும் ஆகவே அது X அச்சின் முழு sweep மதிப்பை அடைந்திருக்கும் அதற்காகத்தான் இங்கே போதுமான அளவுள்ள ஐந்து மில்லி செகண்டுகளை நான் கொடுத்திருந்தேன் இதை Save செய்யுங்கள் அவ்வளவுதான் இங்கே எல்லா கோப்புகளும் நம்மிடம் உள்ளன ng spice இதையும் இந்த இரண்டு கோப்புகளையும் பயன்படுத்தும் நாம் இவனை பயன்படுத்துவோம் இது இதையொட்டி pv net ஐ அழைக்கும் அது இதையொட்டி ஐ அழைக்கும் இப்போது மின்சுற்று கோப்பை உருவகம் செய்வோம் முனைய ஜன்னலுக்குப் போய் ng spice pv cir என்று தட்டச்சு செய்யுங்கள் அவ்வளவுதான் முடிந்தது இப்போது நீங்கள் ng spice சூழலில் இருக்கிறீர்கள் run தட்டச்சு செய்யுங்கள் run உருவகத்தை செயல்படுத்தும் 512 டேட்டா நிரைகள் இப்போது நீங்கள் பார்க்கறீர்கள் இவை உங்களுக்குக் கிடைத்துள்ள வெக்டார் முனை 1 முனை nvo மற்றும் V0 கிளை மின்சாரம் ஆகவே இப்பொழுது வெக்டாரின் பெயருக்காக அந்த குறிப்பிட்ட முனையின் label இங்கே தோன்றுவதை நீங்கள் அடையாளம் காணும் படியாக இந்த label ஐ நாம் ஏன் கொடுத்தோம் என்பதை நினைவு கூறுங்கள் அந்த குறிப்பிட்ட முனையை மின்சுற்று இருக்கு நாம் மிக எளிதாக அடையாளம் கண்டு அதை பிளாட்டுகளுக்கு பயன்படுத்த முடியும் இப்போது நீங்கள் கிளை மின்சாரம் I V0 versus nv0 பிளாட்டுகள் வரைந்தால் அது pv செல்லின் I V பிளாட்டை உங்களுக்கு தரும் ஆகவே இது முனையத்திற்கு குறுக்காக மின்னழுத்தம் V0 ஆகும் இது முனையத்தில் வழியான மின்சாரம் ஆகும் இது குறைநிலை மின்சுற்று புள்ளி இது திறந்தநிலைமின்சுற்றுப்புள்ளி ஆகவே நீங்கள் அதை விரிவாக்கி பார்த்தால் இது குறைநிலை முற்றுப்புள்ளி ஒன்று ஆம்பியர் அதை ஆம்பியர் என்று நாம் கொடுத்திருந்தோம் இந்த புள்ளியில் I 0 இது திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்த புள்ளியாகும் இன்று எங்கோ ஓரிடத்தில் உச்சபட்ச சக்திப்புள்ளி இருக்கும் ஆகவே இப்படித்தான் நீங்கள் பிளாட் ஐ பெறுகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் வெண்மை பின்னணியில் பிளாட் ஐ பெற விரும்பினால் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் வெண்மை பின்னணியை குறிப்பிடும் படி நிறத்தை 0 என செய்ய வேண்டும் மற்றும் முன்னணி ஒன்றை கருமை நிறமாக செய்ய வேண்டும் அதன்பின்பு I V0 மின்சாரம் versus nv0 பிளாட் ஐ மறுபடியும் செய்ய வேண்டும் அதை பெரிதாக்கினால் இதுபோன்றதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய வசதிப்படி நீங்கள் விரும்பி பின்னணி மற்றும் முன்னணியின் வகையை நீங்கள் தேர்வு செய்யலாம் இப்பொழுது schematic கோப்பை திறந்து மின்சுற்றில் பெரிதாக்கி RS மாறுவதால் RS ஐ ஒரு அளவுருவாகக் கொண்டு I V பண்பு தொகுப்புகளை நாம் காண விரும்புவோம் ஆகவே வேறுபட்ட RS மதிப்புகளுக்கு I V பண்புகளை எப்படி உருவகம் செய்யப் போகிறோம் என்று பார்ப்போம் ng spice pv cir க்கு போகும் போகும் முனைய விண்டோவை திறவுங்கள் ஆகவே நீங்கள் இப்போது ng spice சூழலில் இருக்கிறீர்கள் நீங்கள் Listing ஐ பயன் படுத்தி நமது சுமையேற்றத்துக்கு தக்கவாறு netlist என்பது என்ன என்று பாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றால் தொடர் மின்தடை RS என்ற அளவுருவை மாற்ற நாம் விரும்புகிறோம் ஆகவே இப்போதைக்கு உதாரணத்திற்காக மட்டும் அதை 0 6 ஓம் s என நாம் சொல்வோம் ஆகவே இதை நாம் எப்படி செய்ய செய்யப்போகிறோம் RS 0 1 எனக்கொண்டு உருவகத்தின் 'run' ஐ ஆம் செயல்படுத்துவோம் ஆகவே நீங்கள் ரன் என மட்டும் தட்டச்சு செய்யுங்கள் ஆகவே ஒரு தொகுப்பு உருவகம் செயல்படுத்தப்படுகிறது இவைகள் நீங்கள் பார்ப்பது போல முனை மின்னழுத்தம் கிளை மின்சாரம் vector பெயர்களை நாம் பார்க்க விரும்பினால் 'டிஸ்ப்ளே' display என்று மட்டும் போடுங்கள் ஆகவே நீங்கள் display டிஸ்பிளே என்று தட்டச்சு செய்கிறபோது இந்த வெக்டார்களே உங்களுக்கு கிடைக்கும் என்பதைப் பாருங்கள் முனை 1 ன் மின்னழுத்தம் label செய்யப்பட்ட முனையின் மின்னழுத்தம் நேரம் மற்றும் V0 கிளை வழியாக செல்லும் மின்சாரம் இந்த விட்டார்கள் அனைத்தும் tran1 group என ஒரு குழுவாக்கப்படுகிறது 'set plot' என்று நீங்கள் தட்டச்சு செய்கின்ற போது tran1 என்று பெயரிடப்பட்ட மின்சார plot குழுவை நீங்கள் பார்ப்பீர்கள் இது நிலையற்ற பகுப்பாய்வின் ஓர் உருவகம் ஆகும் ஆகவே இப்போது நீங்கள் RS மதிப்பை 0 3 ohm மாக மாற்றினால் இப்போது RS இன் மதிப்பு மாறுகிறது மற்றும் நீங்கள் இப்போது உருவகத்தை 'run' செய்ய வேண்டும் இப்போது எனக்கு இங்கே மற்றொரு வெக்டார்களின் தொகுப்பு கிடைக்கும் 'set plot' என்று மட்டும் தட்டச்சு செய்தவுடன் இப்பொழுது tran 2 உருவகம் இரண்டாவது உருவகத்தோடு உங்களுக்கு காட்டும் ஆகவே நான் tran 1 வெக்டார்களோடு tran 2 வெக்டார்களும் என்னிடம் உள்ளன நான் 0 6 ohm எனவும் மாற்றம் செய்வதாக வைத்துக்கொண்டு plot ட்டை 'run' செய்து 'set plot' என்று தட்டச்சு செய்தால் என்னிடம் transit உடன் தொடர்புடைய டிரான் 3 வெக்டார்களும் இருக்கும் ஆகவே இந்த plot குழுக்கள் ஒவ்வொன்றும் எல்லா முனை மின் அழுத்தங்கள் மற்றும் மின்சாரங்களின் வெக்டார்களையும் கொண்டிருக்கும் Rs 0 1 என்ற முதலாவது Tran one plot க்க தற்போதைய plot ஐ மாற்றம் செய்கிறேன் set plot என்று மறுபடியும் தட்டச்சு செய்வதன் மூலம் நீங்கள் சரி பார்க்கலாம் இப்போது தற்போதைய பிளாட் plot என்று நீங்கள் பார்ப்பது Tran one இப்போது நான் plot செய்யப் போகிறேன் plot செய்யும் முன்பாக பின்னணி நிறத்தை வெண்மையாகவும் முன்னணி நிறத்தை கருமையாகவும் அமைக்கிறேன் இப்போது plot செய்ய வேண்டியவைகள் என்ன என்றால் நான் I V பண்புகளை plot செய்ய வேண்டும் நிலையற்ற பகுப்பாய்வுடன் தொடர்புடையதை x அச்சில் எடுத்துக்கொள்வேன் நிலையற்ற பகுப்பாய்வுக்காக y அச்சில் RS 0 3 மற்றும் 0 6 என எடுத்துக்கொள்வேன் ஆகவே தற்போதைய V0 versus label செய்யப்பட்ட வெளியீட்டு முனையத்தின் குறுக்கே மின்னழுத்தம் nv0 மற்றும் முனையத்துக்கான tran 2 மின்சாரம் versus அதே sweep nvo பின்பு tran 3 மின்சாரம் versus அதே sweep ஆகவே நீங்கள் plot செய்தால் இதுபோன்ற 3 sets plot கள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பெரிதாக்கி பாருங்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற சிவப்பானது I V0 இது RS 0 1 ohms ல் tran 1 ஆகும் இப்பொழுது Tran 2 என்ற ஊதாவில் உள்ளது Rs 0 3 என்பதற்கானது இது Rs 0 6 என்பதற்கானது நாம் முன்பே விவாதித்த படி கோட்பாடுகளோடு இது ஒத்துப்போகிறது மற்றும் இது உயரும்போது Rs என்ற மிகச் சிறந்தது அல்லாதது மிக அதிக அளவு விலகலுக்கு காரணமாகிறது ஆகவே இதை விட்டுவிட்டு ng spice சூழலை விட்டு வெளியே வாருங்கள் சில நேரங்களில் பகுப்பாய்வு பகுப்பாய்வை பல முறைகள் திரும்பவும் run செய்ய நீங்கள் விரும்பலாம் ng spice சூழலுக்குள் ஒவ்வொரு முறையும் தட்டச்சு செய்வது எளிதில் கையாள முடியாத ஒன்றாகும் ஆகவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் இப்பொழுது என்னை ng spice சூழலுக்குள் போக விடுங்கள் இப்பொழுது வரலாற்றை தட்டச்சு செய்கிறேன் நீங்கள் முன்பே செய்ததுபோல கட்டளைகளின் வரலாற்றை நீங்கள் அறிவீர்கள் இப்போது நீங்கள் pv cir க்கு போய் அதை திறந்து dot control மற்றும் dot endc என்ற கட்டுப்பாடுகளுக்கு இடையே கட்டுப்பாட்டு scriptsகளை வைப்போம் நீங்கள் இங்கே தட்டச்சு செய்துள்ள எல்லா scriptகளையும் உங்கள் தேவைக்கு ஏற்றபடி வைக்கலாம் இப்பொழுது முதலாவதாக RS 0 1 என்பதுடன் உருவகத்தை ரன் செய்ய விரும்புவதாக கொள்வோம் பிறகு RS 0 3 ஆக மாற்றி script ஐ ரன் செய்வோம் பிறகு மறுபடியும் RS 0 6 Ohm ஆக மாற்றி script ஐ ரன் செய்வோம் இப்போது நம்மிடம் 3 பகுப்பாய்வுகள் tran one tran two மற்றும் tran three ஆகியவை உள்ளன tran one க்கு plot அமைத்த அமைக்க நாம் விரும்புகிறோம் விரும்புவோம் பிறகு பின்னணி நிறத்தை வெண்மையாகவும் முன்னணி நிறத்தை கருமையாகவும் அமைப்போம் பின்பு வரைபடங்களை plot செய்தோம் ஆகவே நாம் எதை plot செய்தோம் நான் விரும்பியது இங்கு உள்ளது அதை அனேகமாக நகல் எடுத்து இங்கே பின்பு ஒட்டி வைக்க முடியும் இதுதான் நாம் செய்ய விரும்பிய பகுப்பாய்வு மற்றும் plot ஆகும் ஆகவே நான் அதை save செய்தபின் மூடி விடுகிறேன் ஆகவே இப்போது நீங்கள் ng spice ஐ அழைக்கும்போது அது இந்த எல்லா கட்டுப்பாட்டு வழிமுறைகளையும் செயல்படுத்தி உங்களுக்கு இறுதி முடிவுகளை கொடுக்கும் ஆகவே அதிலிருந்து வெளியேறுகிறேன் ctrl L அல்லது clean slate ng spice pv cir ஐ அழைக்கும் ஆகவே அது முழுமையான set போய் செயல்படுத்தி எல்லா மூன்று முடிவுகளையும் உங்களுக்கு தரும் ஆகவே சிறு மாற்றங்களோடு மீண்டும் மீண்டும் உருவகங்களை செய்ய உங்களுக்கு இது உதவும் ஆகவே இங்கே கட்டுப்பாட்டு அறிக்கைகளில் நேரடியான மாற்றங்களை நீங்கள் செய்ய முடியும் இது மறு செய்கைகளில் save செய்துவிடும் இதேபோன்ற முறையில் இந்த சோதனையை மின்சுற்றில் உள்ள வேறு எந்த அளவு அளவுருவிற்கும் செய்ய முடியும் சிறந்ததல்லாத தொடர் மின்தடை RS போல் மிகவும் அதிகமாகவோ அல்லது குறிப்பிடத்தக்க அளவிலோ R shunt க்கு I V பண்பு வளையங்களில் மாறுபாடு இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் R shunt க்கு இந்த பரிசோதனைகளை செய்யலாம் வெப்ப நிலையோடு I V பண்பு வளையங்களில் மாறுபாடுகளை நான் உங்களுக்கு காட்ட விரும்புவேன் அதில் சற்று வித்தியாசமானது எப்படி என்றால் கட்டளையானது சற்று வித்தியாசமானது ஆகவே அதை பார்க்கலாம் நாம் pv cir ஐ திறந்தோம் இப்பொழுது அதன் பொதுவான இயல்புநிலை வெப்பநிலை 27 டிகிரி சென்டிகிரேடு சென்றதால் மின்சுற்றின் உருவகத்தை நாம் run செய்யலாம் ஆகவே இந்த உருவகம்tran 1 27 டிகிரி செல்சியஸ் ல் இருக்கும் நாம் இங்கே வெப்பநிலையை மாற்றுகிறோம் ஆனால் மின்சுற்றுக்கான வெப்பநிலையை temp 0 டிகிரி என்ற விருப்ப அறிக்கையை பயன்படுத்தி மாற்றலாம் அது 0 டிகிரியில் இருக்கிறது அதை run செய்கிறது மற்றும் பின்பு மறுபடியும் 50 டிகிரி வெப்பநிலை மற்றும் அந்த உருவகத்தை சுற்றிலும் நாம் மாற்றுவோம் பின்பு வெப்பநிலை குறைவாக இருக்கும்போது Voc அதிகமாக இருப்பதாலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது Voc குறைவாக இருப்பதாலும் இதற்கு plot அமைத்தால் அதில் தர்க்கம் இருக்கிறது ஆகவே நாம் அனேகமாக பூச்சியத்தை ஆலோசனையாக கொண்ட ஒன்றை எடுத்துக்கொள்வோம் இது நிலையற்றது 2 ஆகும் ஆகவே இப்போதைய plot ட்டை நிலையற்றது 2 என அமைப்போம் அதன்பின்பு முன்னணியையும் பின்னணியையும் கருப்பு மற்றும் வெள்ளை என அமைப்போம் நாம் அதை ஆலோசனையாக அமைந்திருப்பதால் I0 versus nv0 என்பது நிலையற்றது 2 பின்னர் நீங்கள் இரண்டைப் பொருத்து நிலையற்ற பகுப்பாய்வு ஒன்று I0 versus nv0 என்பதையும் இரண்டைப் பொருத்து நிலையற்ற பகுப்பாய்வு மூன்று என்பதையும் அமைக்க முடியும் ஆகவே இது செயல்படுத்தப்பட்டு I V பண்புகளில் வெப்பநிலை மாற்றத்தை உங்களுக்கு தரும் ஆகவே நாம் போய் அதை செயல்படுத்தும் விதமாக இந்த ng spice pv cir ஐ அழைப்போம் உருவகத்தை விரிவாக்கினால் V0 மாறுபாடு அடைவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது இங்கே சிவப்பு கோட்டை நீங்கள் பார்த்தால் I0 என்பது 00 யைப் பொருத்தது அதாவது நிலைய நிலையற்றற்ற பகுப்பாய்வு 2 நிலையற்ற பகுப்பாய்வு ஒன்று 270 யில் ஆகவே இது கொஞ்சம் குறைந்துள்ளது நிலையற்ற பகுப்பாய்வு மூன்று 50 டிகிரியில்மேலும் குறைவாக உள்ளது ஆகவே வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கும் போது வளைவுகளும் உயர தொடங்குவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் V0 குறையத் தொடங்குகிறது நம்முடைய புரிதலின் படியும் கோட்பாட்டு ரீதியாகவும் அது இவ்வாறு உள்ளது இதைப்போல நீங்கள் ng spice ஐ என் படுத்தி எல்லாவித பகுப்பாய்வு களையும் மேற்கொள்ளலாம் நான் சொன்னது போல இது ஒரு மாதிரிதான் இதை விரிவுபடுத்தவும் பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு அளவுருக்களையும் சரிபார்க்கவும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன அதை எல்லாவற்றையும் நான் உங்களிடம் விட்டுவிடுகிறேன்